எனது பெயர் ராம் சதீஷ் நான் ரூர்க்கியில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறையின் ஆசிரியராக இருக்கிறேன் பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் ஆபத்தில் கட்டிடக்கலை பற்றி பேசப் போகிறோம் இன்று நாம் தத்துவார்த்த கூறு மற்றும் அதன் தாக்கங்கள் பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுகளுடன் உள்ள நடைமுறை தாக்கங்கள் மற்றும் ஒரு களமாக கட்டிடக்கலை எவ்வாறு கோட்பாட்டுடன் சிந்திக்கிறது என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் குறிப்பாக பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு நடைமுறையில் கட்டிடக்கலை எவ்வாறு உதவுகிறது என்று பார்ப்போம் ஒரு பேரழிவு நிகழும் போது மக்களின் உயிருக்கு மட்டுமல்ல அவர்களின் சொத்துக்களுக்கும் குடிமைக் கட்டிடங்களுக்கும் மதக் கட்டிடங்களுக்கும் சமூகங்களின் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் பெரும் இழப்பு ஏற்படுகிறது இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது நேபாளத்தின் தர்பார் சதுக்கம் சமீபத்திய நேபாள பூகம்பம் ஏற்பட்ட இடம் மேலும் யுனெஸ்கோ பாரம்பரியத்தின் கீழ் உள்ள பல வரலாற்று கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன இந்த வரலாற்று கட்டிடங்களின் புனரமைப்பில் இப்போது நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த இடம் பக்தபூர் என்று அழைக்கப்படுகிறது இது காத்மாண்டுவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளது 12 மற்றும் 18 ஆம் நூற்றாண்டுகளில் இந்த குறிப்பிட்ட சதுரம் பாரம்பரியமாக முடிசூட்டு விழாக்கள் மற்றும் மத விழாக்களுக்கு பயன்படுத்தப்பட்டது மேலும் பல குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்தன தங்குமிடத்திற் காக மட்டுமல்லாமல் இழந்த பாரம்பரியத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் புனரமைப்பு தேவை நீங்கள் இங்கே 2003 ல் ஈரானில் ஏற்பட்ட பாம் பூகம்பத்திற்கு முன்னும் பின்னும் காணலாம் இங்கே ஒரு பெரிய இடிப்புகள் நடந்தது அந்த இடிபாடுகளை நீங்கள் இங்கே காணலாம் அதாவது வரலாற்று தளத்தில் இந்த முழு இடிபாடுகளும் விழுந்தது அதனை மீண்டும் உருவாக்க கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக எடுத்தது ஒவ்வொரு நினைவுச்சின்னமும் மதிப்புக்குரியது என்பது உங்களுக்குத் தெரியும் அதாவது வணிகர்கள் வீடு அல்லது குடிமை கட்டிடம் அல்லது எந்த கோட்டையானாலும் அது மதிப்புக்குரியது எனவே அதன் பொருளைப் புரிந்துகொள்வதற்கும் உண்மையில் வரலாற்று முக்கியத்துவத்தை புரிந்துகொள்வதற்கும் அதன் வரலாற்று ஒருமைப்பாட்டுடன் அதன் வரலாற்றுச் சூழலுக்குள் மீண்டும் பிரதிபலிப்பதற்கும் மிக நீண்ட நேரம் தேவை ஒரு கட்டடக் கலைஞர் ஒரு கலாச்சார அமைப்பில் குறிப்பாக பேரழிவுக்குப் பிந்தைய மீட்பில் பணிபுரியும் போது இது மிகப்பெரிய சவாலாகும் இங்கே நீங்கள் பண்புகளின் பட்டியலைக் காணலாம் அரசு சொத்துக்கள் அல்லது தனியார் சொத்துக்கள் கோட்டை குடியிருப்பு பகுதி மசூதி மதக் கட்டடம் தேசிய பாரம்பரியத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளவை இந்த பூகம்பத்தால் சேதமடைந்துள்ளன ஈரான் அரசாங்கத்திற்கும் ஜேர்மன் பகுதிகளுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பின் காரணமாக ஜேர்மன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பல்வேறு அமைப்புகளின் சமீபத்திய முயற்சிகள் புனரமைப்புக்கு முன்வந்தன சில எடுத்துக்காட்டுகளைப் போலவே களிமண் செங்கல் ஒரு வகையான ஃபைபர் வலுவூட்டல் மற்றும் எதிர்காலத்திலும் பூகம்பத்தைத் தாங்கக்கூடிய மாற்றுப் பொருட்களைப் பயன்படுத்துகிறார்கள் இவ்வாறு ஒரு வணிகர் வீடு மீண்டும் கட்டப்பட்டது நாம் முதலில் எந்த வகையான மாற்றுப் பொருட்களை வாங்க வேண்டும் என்பதிலிருந்து அதே வடிவத்தை மீண்டும் பெற வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சுவர்களையும் வளைவுகளையும் மீண்டும் உருவாக்கலாம் நாம் அவர்களுக்கு பாதுகாப்பில் எவ்வாறு பயிற்சி அளிக்க முடியும் பாதுகாத்தல் அல்லது புனரமைப்பு அல்லது மறுசீரமைப்பு செயல்முறை மட்டுமல்ல இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமாகவே இதை நாம் பார்க்கவேண்டும் இந்த குறிப்பிட்ட பாரம்பரிய கட்டமைப்புக்கு சொந்தமான தயாரிப்புகளின் நம்பகத்தன்மையை நாம் கையாள்கிறோம் நான் சில வகையான பாதுகாப்பு பணிகளை செய்யும் பொழுது எவ்வாறு அதே மதிப்பினை மீண்டும் கொண்டு வர இயலும் ஆகவே ஒரு பேரழிவு ஏற்பட்ட இடத்தில் வழக்கமான கட்டிடங்களை அல்லது வீடுகளை கட்டுவதோடு நமக்கு இந்த பெரிய சவாலும் உள்ளது அந்த இடத்திற்கான அடையாளத்திற்கும் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இடம் மற்றும் அதன் அடையாளத்தின் கருத்துக்களை இப்போது பார்ப்போம் புவியியலாளர்கள் மானுடவியலாளர் சமூகவியலாளர்கள் பல இடங்களைப் பற்றி பேசும்போது இடம் ஒரு பிராந்திய உள்ளுணர்வு என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் அந்த எல்லைக்குள் அந்த நபர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறார் இது ஒரு வகையான உயிர் உள்ளுணர்வு அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகைகளால் புவியியல் இருப்பிடத்துடன் இது குறிப்பிடப்படுகிறது மேலும் இது அதன் பொருள் வடிவத்தின் மூலமாகவும் மலை கட்டிடக்கலை கடலோர கட்டிடக்கலை அதன் இயற்கையான அமைப்புகள் மற்றும் கட்டப்பட்ட சூழல்கள் மூலமாகவும் குறிப்பிடப்படுகிறது மிக முக்கியமாக இந்த இடம் மக்கள் அல்லது சமூகங்கள் அவற்றில் முதலீடு செய்யும் அர்த்தங்கள் மற்றும் மதிப்புகளுடன் தொடர்புடையது எனவே இங்குதான் அடையாளம் வருகிறது புவியியலாளர்கள் பலர் இடத்தை ஒரு சமூக கட்டுமானம் என்றே கூறுகின்றனர் டோரீன் மாஸ்ஸி அதை பற்றிக் கூறும்போது இது ஒரு சமூக கட்டுமானம் இதில் நாம் தீவிரமாக இடங்களை உருவாக்குகிறோம் இடத்தைப் பற்றிய நம் கருத்துக்கள் நாம் வாழும் சமூகத்தின் தயாரிப்புகள் என்று கூறுகிறார் மாணவர்கள் புரிந்து கொள்ள ஒரு சிறிய எடுத்துக்காட்டு உங்களில் பலர் காஸ்ட் அவே திரைப்படத்தைப் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அங்கு டாம் ஹாங்க்ஸ் ஒரு கொரியா நபரின் பாத்திரத்தில் நடித்தார் மேலும் அவர் கொரியா விமானத்தில் இருந்தபோது விமானத்தில் ஒரு விபத்தை சந்தித்தார் அவர் மட்டுமே அதில் தனியாக தப்பிப் பிழைத்தவர் அவர் இதுவரை யாருமே செல்லாத யாருமே தீண்டாத ஒரு தீவில் மாட்டிக் கொள்கிறார் முழு கதையும் அவர் அந்த இடத்தில் 4 ஆண்டுகளாக எப்படி வாழ்கிறார் என்பது பற்றியது உண்மையில் ஒரு நாகரிக நபர் தனக்குத்தானே நெருப்பை உண்டாக்கும்போது அவருக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது எனவே அவர் ஒரு வேட்டைக்காரனாக மாறுகிறார் அவர் தனது வீடாக மாறுகிறார் அவர் தனது சொந்த இடத்தை உருவாக்குகிறார் கடந்த 4 ஆண்டுகளாக அவர் தனது சொந்த பழக்கங்களை உருவாக்குகிறார் அவர் தனது சொந்த இடத்தை வளர்த்துக் கொள்கிறார் ஒரு நாள் அவர் கரையில் இருந்து ஒரு சிறிய உணவு பாக்கெட் விநியோகத்தைப் பெறுகிறார் அது உண்மையில் கரையில் மிதக்கிறது அது அதே விபத்தில் இருந்திருக்கலாம் பின்னர் அவர் ஒரு சிறிய கால்பந்தைக் கண்டுபிடித்து அதற்கு வில்சன் என்று பெயரிட்டார் அந்த தீவில் தங்கியிருந்த காலம் முழுவதும் அவருக்கு வில்சன் துணையாக மாறுகிறது இங்கே அவர் வில்சனைப் பற்றி பேசுகிறார் கவலைப்படுகிறார் வில்சனைப் பற்றி பேசுகிறார் வில்சனுடன் பேசுகிறார் அவர் தனது வலியை கோபத்தை பகிர்ந்து கொள்கிறார் எனவே இங்கே உணவு அல்லது தங்குமிடம் மட்டுமல்ல எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் மற்ற தனிநபருடன் உயிரினமாக இல்லாவிட்டாலும் அவன் இன்னும் சில இணைப்புகளை ஏற்படுத்துகிறான் இங்கு 4 ஆண்டுகள் அவர் வசித்து வருகிறார் பின்னர் ஒரு நாள் அவர் கோபமடைந்து அந்த வில்சனை வெளியே எறிந்து விடுகிறார் பின்னர் 4 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் மீண்டும் வீட்டிற்குத் திரும்புவார் அன்றிரவு அவர் கோபத்தில் வில்சனை வெளியே தூக்கி எறியும்போது அவர் மீண்டும் திரும்பிச் சென்று வில்சனைத் தேடுகிறார் எனவே அன்பு மற்றும் உணர்ச்சி இரண்டையும் ஒரு வரிசையில் விளையாடுவதை நீங்கள் அறியலாம் மேலும் இறுதியாக அவர் ஒரு சிறிய படகில் பிரதான நிலப்பகுதிகளுக்கு திரும்பிச் செல்லும்போது ஒரு பெரிய சூறாவளி வந்து அவர் தனது வில்சனை இழக்கிறார் எனவே இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் மனிதன் உணர்ச்சிகள் உடனும் மதிப்பு களுடனும் பிணைக்கப்பட்டுள்ளான் 4 வருடங்கள் அந்த பந்து அவனுக்கு ஒரு உணர்வைக் கொடுத்தது சாக் இடங்களைப் பற்றி பேசும்போது நாம் இல்லாமல் இடங்கள் இருக்க முடியாது அதுபோலவே நாமும் இடங்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்று கூறுகிறார் எனது சில பேரழிவுக்கு பிந்தைய அனுபவங்களைப் போல வலது புறம் குஜராத் பூகம்ப புவிசார் குவிமாடங்களில் லாத்தூர் பூகம்பம் உள்ளது பேரழிவிற்கு பின் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உதவி வழங்குபவர் களுக்கும் பெறுபவர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் உதவி வழங்குபவர்கள் வீடுகளை இழந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் மறுபுறம் வீடுகளை இழந்தவர்களுக்கு தங்களது குடும்பங்களுக்காக உடனடியாக வீடுகளை கட்ட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் இலவசமாக கிடைத்ததை அல்லது எது கிடைக்கிறதோ அதனை அப்படியே ஏற்றுக் கொள்கிறார்கள் இதுவே லத்தூரில் நடந்தது இருபது வருடங்கள் ஆகியும் இன்றுவரை பல வீடுகள் காலியாக உள்ளன மேலும் பல வீடுகள் கைவிடப்பட்டுள்ளன வீடுகளுக்கான தீர்வுகள் பல இருக்கும் போதிலும் மக்களால் ஏன் அதை ஏற்கமுடியவில்லை என்ற கேள்வி எழுகிறது கட்டிடத்திற்கும் வீட்டிற்கும் அப்பால் என்ன உள்ளது என்பது பல கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டது ஆகவே மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்களின் சமூகத் தேவைகளுடனான அவர்களின் கால்நடைத் தேவைகளுக்காக அல்லது வேறு பல அம்சங்கள் காரணமாக மக்களை இந்த தேர்வுகளை எடுக்க வைக்கிறது நான் சுனாமி ஏற்பட்டு இருந்தபோது முதுகலை பட்டம் படித்துக்கொண்டிருந்தேன் அப்போது நான் தமிழ்நாட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஆரோவில்லில் நான் முன்பு பணிபுரிந்த இடத்திற்குச் சென்றதும் பல்வேறு ஏஜென்சிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்த்துக்கொண்டிருந்தேன் அங்கு நான் பல்வேறு கட்டடக் கலைஞர்களுடன் உரையாடினேன் அங்குதான் ஆரோவில் கட்டிட மையம் சில வீட்டு வசதிகளை நமக்கு எடுத்துரைக்கிறது கட்டிட மாதிரிகளின் சில புகைப்படங்களை பாருங்கள் கட்டடக் கலைஞர்கள் அவை தான் மதிப்பாய்வு செய்யக்கூடிய தீர்வுகள் என்பதை நிரூபித்துள்ளனர் அந்தக் கட்டடக் கலைஞர்கள் முன்பு பணிபுரிந்ததைப் பற்றியும் எனக்கு ஒரு புரிதல் உள்ளது அங்கு பணிபுரிந்த பின்னர் மக்கள் தங்கள் முந்தைய திட்டங்களிலிருந்து பின்பற்ற முயற்சிக்கும் ஒருவிதமான பிரதிபலிப்புகள் இருப்பதைக் காணமுடிந்தது கட்டிடக் கலைஞர் இதேபோன்ற உண்மையான திட்டத்தில் பணிபுரிந்திருக்கலாம் என்பதை உணர்த்தியது எனவே ஒரு டெரகோட்டா கூரை அமைப்பை எளிமையான தொகுதியாக கருதி ஒரு கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு உலகளாவிய தீர்வாக முன்மொழியலாம் அல்லது ஒரு கிளஸ்டரை உருவாக்கலாம் எனவே இங்கே ஒரு தொழில்முறை நிபுணராக ஒரு கட்டிடக் கலைஞர் அவர் ஏற்கனவே செய்தவற்றிலிருந்து ஒரு பிரதிபலிப்புகளை எடுக்க முயற்சிக்கிறார் உதாரணமாக இந்த வகையான உயர்த்தப்பட்ட வீட்டிற்கு மற்றொரு அமைப்பு உள்ளது எனவே வெள்ள நீர் இவற்றின் அடியில் எவ்வாறு செல்லக்கூடும் என்பதில் வேறுபட்ட புரிதல் உள்ளது வித்தியாசமான யோசனைகள் ஆனால் இங்கே நீங்கள் வராண்டா கருத்தை காணலாம் இது பாரம்பரியமாக நீங்கள் இன்று தமிழ்நாட்டிலும் காணலாம் எனவே இடம் மற்றும் இடத்தைப் பற்றிய தத்துவார்த்த புரிதலைப் பற்றி நாம் பேசும்போது ஹென்றி லெபெப்வ்ரே எழுதிய 'தி புரோடக்சன் ஆப் ஸ்பேஸ்' புத்தகத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான புரிதல்களில் ஒன்று இடம் ஒரு சமூக தயாரிப்பு என்று அவர் கூறுகிறார் மேலும் இது ஒரு தத்துவார்த்த கூட்டங்கள் மற்றும் தந்திரோபாயங்களை வழங்குகிறது இதில் சக்தி கட்டிடக்கலை மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய ஏஜென்சிகள் பேரழிவுக்குப் பிந்தைய மீட்புக்கான அரங்கில் இடத்தின் மையத்தை மாற்றியமைக்கின்றன வெவ்வேறு சக்திகள் உண்மையில் இடத்தை மற்றும் அதன் அர்த்தங்களை எவ்வாறு மாற்ற முனைகிறது எதைப் பற்றி லெஃபெவ்ரே பேசுகிறார் என்பதைப் பற்றி நான் சுருக்கமாக கூறுகிறேன் லெபெவ்ரே 3 அம்சங்களைப் பற்றி பேசுகிறார் ஒன்று உருவான இடம் வாழ்ந்த இடம் உணரப்பட்ட இடம் உண்மையில் உருவான இடம் புத்தியைப் பற்றி பேசுகிறது மற்றும் இங்கே இது திட்டமிடுபவர்களால் கருத்தாக்கம் செய்யப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு இடம் இடத்தின் பிரதிநிதித்துவங்களைப் பற்றி விஞ்ஞானி பேசுகிறார் இவை முடிவெடுப்பவர்களால் உருவாக்கப்பட்ட சில கொள்கைகளின் சில தரிசனங்களை அடிப்படையாகக் கொண்டவை அறிவு மற்றும் விஞ்ஞானம் ஒரு சித்தாந்தத்துடன் இணைந்து உருவானதையே உருவான இடம் என்று கூறுகிறோம் இயக்கம் மற்றும் தொடர்பு நடைபெறும் இடஞ்சார்ந்த நடைமுறையின் இடத்தைப் பற்றி அவர் பேசும் இரண்டாவது வடிவம் உணரப்பட்ட இடம் ஆகும் இங்கு நெட்வொர்க்குகள் உருவாகின்றன மற்றும் செயல்படுகின்றன ஒரு தனிநபரிடம் மட்டுமல்ல கூட்டு உத்தரவுகளிலும் இங்குதான் தினசரி நடைமுறைகள் மற்றும் தனிப்பட்ட நிலை மற்றும் நெட்வொர்க்குகள் அதைக் கட்டியெழுப்புகின்றன வாழ்ந்த இடம் என்பது மனிதர்களின் சுய நினைவு உடைய மற்றும் சொற்களற்ற நேரடி உறவான இது ஒரு வகை பிரதிநிதித்துவ இடமாகும் இது பல்வேறு சங்கங்களின் மூலம் பல்வேறு குறியீட்டு அம்சங்கள் மூலமாகவும் வாழ்கின்றன இந்த நெட்வொர்க்குகளை உருவாக்கும் உள்ளுணர்வு இதை நாம் புரிந்துகொள்ளும் புத்திபல்வேறு படங்கள் மற்றும் அம்சங்கள் மூலம் அது புரிந்து கொள்ளப்படுகிறது காமிலோ போனோ மற்றும் வில்லியம் ஹண்டர் ஆகியோரின் முக்கியமான கட்டுரை 'ஆபத்தில் கட்டிடக்கலை ' இந்த முழு விரிவுரையும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எனவே ஒரு தத்துவார்த்த கண்ணோட்டத்தில் விவரிக்கப்பட்ட ஒரு சுருக்கமான அம்சங்களைப் பற்றி பல்வேறு புரிதல்களுடன் பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் இங்கு பார்ப்போம் பேரழிவுக்குப் பிந்தைய இடஞ்சார்ந்த நடைமுறை கூட்டங்கள் தங்குமிடம் நடைமுறைகளின் மாற்றும் தன்மை கட்டப்பட்ட சூழல் குறித்து கட்டிடக்கலை சிந்திக்க வேண்டிய ஒரு வலுவான தேவை உள்ளது குறிப்பாக பேரழிவுக்கு பிந்தைய மீட்பில் இது குறுகிய கால நடுத்தர மற்றும் நீண்ட கால தகவமைப்பு நடைமுறைகளைப் பற்றி பேசுகிறது பால் ஆலிவரின் 'தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காக கட்டப்பட்டது' என்னும் புத்தகத்தின் 4 ஆம் பாகத்தில் பேரழிவு சூழல்களில் கலாச்சாரம் பேரழிவுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி பேசுகிறார் நாம் கட்டப்பட்ட சூழலை அதிகம் நம்பியிருக்கிறோம் நாம் தங்குமிடங்களை அதிகம் நம்பியிருக்கிறோம் ஆகவே கட்டப்பட்ட சூழலை நாம் சார்ந்திருப்பது பாதிப்பை அதிகரிக்கிறது முன்பு மனிதன் குகைகளில் மறைந்திருந்தபோது ஒரு நாடோடியாக இருந்தபோது இந்த ஆபத்து இல்லை அந்த நேரத்தில் பாதிப்புக்குள்ளான கூறு வேறுபட்ட பொருளைக் கொண்டிருந்தது ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கைச் சார்பு என்பது கட்டமைக்கப்பட்ட சூழலுடன் அதிகம் இணைந்துள்ளது உதாரணமாக கபடோசியாவில் மத்திய அனடோலியாவில் இருந்து எடுத்துக்காட்டு இந்த துஃபா பாறை லாவா தூசியின் பண்டைய வைப்புகளிலிருந்து உருவாகும் ஒன்றாகும் இங்கு ஏராளமான விவசாயிகள் வாழ்கிறார்கள் இந்த துஃபா பாறை உச்சங்கள் காற்றின் வெளிப்பாடு மற்றும் இந்த மென்மையான பாறை கடினப்படுத்துவதால் உட்புறங்களில் உறுதியான சுவர்கள் கொண்டுள்ளன மக்கள் அந்த சிறிய வீடுகளில் வசிக்கத் தொடங்கினர் தவறு கோடு துருக்கி வழியாக செல்கிறது மேலும் இது பூகம்பத்தால் பாதிக்கப்படும் பகுதியில் ஒன்றாகும் இந்த உச்சங்கள் பெரும்பாலும் வீடுகளை அழிக்கின்றன அவற்றில் கிரேக்க கிராமமான காவுசின் உண்மையில் இடிக்கப்பட்டுள்ளதை காணலாம்

திரும்பிச் சென்று வேறு எங்காவது குடியேற இந்த மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் திரும்பி வந்து வேறு பல காரணங்களால் குடியேறினர் ஏனெனில் அவர்களின் வாழ்வாதாரத்தை அடிப்படையாகக் கொண்ட சுற்றுலா ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதால் மக்கள் வருகிறார்கள் வீடுகளின் பொருள் மற்றும் இடைவெளிகளின் சிக்கல் பிற தொடர்புடைய காரணங்கள் ஆக உள்ளன நான் சொல்ல விரும்பும் மற்றொரு எடுத்துக்காட்டு இது சிசிலியின் கிபெலினாவில் உள்ளது 1968 ல் ஏற்பட்ட வன்முறை பூகம்பத்தால் இங்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வீடற்றவர்களாக மாறினர் மேயர் கோரா கிபெல்லினாவின் நகர்ப்புற புனரமைப்பு மூலம் கலாச்சார மறுமலர்ச்சியைப் பார்ப்பது பற்றி பேசினார் முன்னதாக இது 5000 குடியிருப்பாளர்களை மட்டுமே கொண்டிருந்தது ஆனால் இப்போது அவர்கள் அதை 50000 பேருக்கு கணித்துள்ளனர் நீங்கள் ஒரு பெரிய சதுரங்களைப் பார்த்தால் கட்டிடக்கலையின் நினைவுச்சின்ன அம்சமாக அது பார்க்கப்படுகிறது ஆனால் இன்று இந்த படங்களை பாருங்கள் இங்கு யாரும் இல்லை எனவே திட்டத்தின் பரந்த தன்மை மிகப் பெரியது நீங்கள் முன்னர் காணக்கூடிய வீடுகள் அண்டை வீட்டினருடன் தொடர்பு கொள்ள முறைசாரா வழிமுறையாகும் ஆனால் நம்மிடம் முன் தோட்டம் இருப்பதால் வீட்டை தெருவில் இருந்து பிரிக்கிறது உண்மையில் இது அண்டை வீட்டைப் பிரிக்கிறது எனவே வார இறுதிக்கான சமூக தொடர்புகள் மற்றும் பார்க்கிங் அளவு உள்ளது அவை திட்டமிடப்பட்டிருக்கும் பரந்த தன்மைக்கு ஏற்ப திட்டத்தின் பராமரிப்பையும் குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட சதுரங்கள் பல்வேறு கலைஞர்களையும் கொண்டுவந்த காரணத்தால் பெரிய போட்டியைப் போலவே மாறிவிட்டது அந்த பெரிய தளத்திற்கு பல படைப்பாற்றல் மிக்க நபர்கள் அழைக்கப்பட்டனர் இந்த குறிப்பிட்ட இடத்தை வடிவமைக்க பல கலைஞர்கள் வந்தார்கள் அவர்கள் அதைச் செய்யத் தொடங்கினார்கள் இவை அனைத்தும் சமூகத்தை ஒன்றிணைக்கும் சில பயிற்சிகள் ஆகும் மேலும் அவர்கள் பயிற்சி ஒரு வகையான பங்கேற்பு அணுகுமுறை ஆகியவற்றை உருவாக்க முடியும் இந்த கலைப்பொருட்கள் பல நிதி சிக்கல்களால் அரைகுறையாக முடிக்கப்பட்டு அல்லது கைவிடப்பட்டு இருப்பதை நீங்கள் காணலாம் அங்கு பலர் இல்லை மற்றும் அவர்களின் பொருளாதார மீளுருவாக்கம் பராமரிப்பு அம்சங்கள் என பல சிக்கல்கள் பின்னர் வந்தன ஆல்பர்டோ புர்ரி உருவாக்கிய நினைவுச்சின்னம் ஆகிய இது முன்னர் பாதிக்கப்பட்ட தளமாகும் கிரெட்டோ அவர்கள் 12 ஹெக்டேர் பரப்பளவில் கிராமத்தின் முழு எல்லைக் கோட்டையும் குடியேற்றமாக்கினார் மேலும் அவர் ஒரு மீட்டர் உயரத்தை கான்கிரீட் மேடுகளாக உருவாக்கினார் அதனால் அது ஒரு கூட்டு நினைவகமாக மாறுகிறது பேரழிவு மற்றும் வேதனையின் ஒரு இடத்தை ஒரு கலைப் படைப்பாக மாற்றும் பழைய நகரத்தின் கூட்டு நினைவுக்கு ஒரு இடஞ்சார்ந்த பரிமாணத்தை கொடுக்க முயற்சிக்கிறார் கிரெட்டோ மற்றும் கிபெலினா நூவா ஆகிய இரண்டிற்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது அமைதி ஆகும் இதில் கிரெட்டோ சிமென்ட் மூடியின் கீழ் எப்போதும் கைப்பற்றப்பட்ட நகரம் ஆகும் கிரெட்டோ கடந்த காலத்தை நினைவூட்டும் தொல்பொருளியல் தொல்பொருளாகும் இரண்டாவது வீடுகள் சதுரங்கள் நினைவுச்சின்னங்கள் மற்றும் முடிக்கப்படாத உள்கட்டமைப்புகளின் கல்லறை எனவே அது ஒரு எடுத்துக்காட்டு உணரப்பட்ட இடத்தைப் பற்றி குறிப்பாக நாம் இடத்தின் தத்துவ அம்சத்தைப் பற்றி பேசும்போது பேசுகிறோம் நாம் உணரப்பட்ட இடத்தைப் பற்றியும் வாழ்விடங்கள் மற்றும் பழக்கவழக்கங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும் தினசரி உணர்ச்சி ரீதியான இணைப்புகளின் குறிப்பிட்ட உணர்வு இருக்கும் இடத்தைப் பற்றியும் பேசுகிறோம் எனவே கிம் டோவியும் பழக்கம் மற்றும் வாழ்விடம் என்று வரும்போது வாழ்விடங்களைப் பற்றி பேசுகிறார் போர்டியூ இரண்டாவது பிறப்பு பற்றி பேசுகிறார் இவை ஐக்கியாவால் உருவாக்கப்பட்ட சில அகதி வீடுகள் இந்த வகையான ப்ரீபாப் கூறுகள் பயன்படுத்த சிரியா அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்களுக்கு வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்டன அது ஒரு கூடார நகரங்களாக முகாம்களாக அல்லது வேறு பல வடிவங்களாக இருக்கலாம் அவர்கள் வேறு துறையில் நுழைய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அதனால் அவர்கள் வேறு நடைமுறை வேறு விதிமுறைகள் மற்றும் வெவ்வேறு செயல்முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் துருக்கியில் எப்படி அமைத்துள்ளார்கள்பெல்ஜியத்தில் எப்படி அமைத்துள்ளார்கள் என்பது அவர்கள் ஆப்பிரிக்காவில் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் சிரியாவில் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதிலிருந்து வேறுபட்டது எனவேதான் புதிய புலம் மற்றும் புதிய விளையாட்டு விதிகளுடன் அவர்கள் பழக்கப்படுத்திக்கொள்ள நேரம் தேவைப்படுகிறது வீட்டின் எளிமையான இருப்பு அல்லது இல்லாமை மற்றும் தங்குமிடம் போதுமானதாக இருப்பதை விட வீட்டிற்கும் வீடற்ற தன்மைக்கும் இடையிலான உறவு சிக்கலானது எனவே இது கட்டிடத்தின் ஒரு பகுதி மட்டுமல்ல அதற்கு அதிக அர்த்தங்களும் உள்ளன நடைமுறை மற்றும் ஒழுக்கம் போன்ற உள்ளார்ந்த சிக்கலானதும் உள்ளது ஒரு பேரழிவைத் தொடர்ந்து தங்குவதற்காக வழங்கப்படும் கலாச்சார சூழல் ஒன்றாக மட்டும் இருந்ததில்லை இவை எப்போதும் இரண்டு வகைகளாக உள்ளன அவை தனித்தன்மை வாய்ந்தவை மற்றொன்று இல்லாதவை சக்திவாய்ந்தவை மற்றும் சக்தியற்றவை நிவாரண அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் எனவே செயல்பாட்டின் 2 கிளைகள் உள்ளன ஒன்று கொடுப்பவர் மற்றொருவர் எடுப்பவர் ஒருவர் நோக்கம் கொண்டவர் மற்றொருவர் பாதிக்கப்பட்டவர் ஆலன் பார்ட்டனின் பேரழிவு ஒரு சமூக அமைப்பின் பல உறுப்பினர்கள் அந்த அமைப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படும் வாழ்க்கை நிலைமைகளைப் பெறத் தவறியபோது ஏற்படும் பெரிய அளவிலான கூட்டு அழுத்த சூழ்நிலைகளின் ஒரு பகுதியாக உணரப்பட்டது பாரம்பரிய மற்றும் உள்ளூர் அமைப்புகளின் அமைப்பு நிவாரண நடவடிக்கை நிவாரண கலாச்சாரத்தால் பழக்கமான மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக நிராகரிக்கப்படலாம் எனவே இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரண நிறுவனங்கள் வரும் போதெல்லாம் அது உலகப் பார்வை அல்லது ஆக்ஸ்பாம் அல்லது வேறு எந்த கிறிஸ்தவ உதவி அல்லது செஞ்சிலுவை சங்கம் அல்லது வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும் உள்ளூர் அமைப்பு எது என்று கூட அவர்கள் கருதுவதில்லை எனவே உள்ளூர் அமைப்புகள் இயங்காது என்று அவர்கள் வெறுமனே நம்புகிறார்கள் பாதிக்கப்பட்ட கலாச்சாரம் உள்ளூர் பாரம்பரியம் சுதேசிய அமைப்பு பேரழிவை எதிர்பார்க்கத் தவறியது குறித்து தெரியப்படுத்தப்படுகிறது அது நிகழும்போது அதனை சமாளிக்க வேண்டும் பாரம்பரிய மாதிரிகள் தான் இந்த தோல்விகளுக்கான காரணங்கள் என்பதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணர்த்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து வருகிறீர்கள் ஆனால் அவர்களின் அமைப்பு முற்றிலும் தோல்வி அல்ல என்பதை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்துகிறோம் பங்கேற்பு முறைகள் பற்றி பேசலாம் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் மாதிரிகள் செய்து உங்களுக்கு ஒரு தேர்வு தருகிறோம் தயவுசெய்து ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் என்று கூறலாம் என்ன வேண்டுமானாலும் இலவசமாக எடுத்துக்கொள்வேன் என்று ஏழை நினைக்கிறான் சூழ்நிலையின் இயக்கவியல் சூழ்நிலை அம்சம் அவ்வப்போது மாறுகிறது பேரழிவுக்கு முன்னும் பின்னரும் அவரது நிலைமை வேறுபட்டது பங்கேற்பு அம்சத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த பங்கேற்பைப் பற்றி அவர்கள் பேசும்போது பங்கேற்பு என்றால் என்ன அது யாருக்கு அளிக்கிறது என்பதையும் மிகவும் தெளிவற்ற சொற்கள் மற்றும் மிகவும் சக்திவாய்ந்த கருத்துகளையும் ஒருவர் விளக்க வேண்டும் இந்த திட்ட முறை பெரும்பாலும் முடிவுகளின் தீர்வுகளின் மேல் கீழ் செயல்படுத்தல் உந்துதலால் இயக்கப்படுகின்றன அவை பெரும்பாலும் ஒரு வசிப்பிடமாக இருக்கிறதா அது ஒரு கொத்தாக இருக்கிறதா மற்றும் பலவிதமான தலையீடுகளா என்பதை பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது எனவே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான தலையீடுகள் மற்றும் நன்கொடையாளர்கள் மற்றும் முகவர்கள் மற்றும் ஊனமுற்ற மக்களை பலவந்தமாக நிர்வகிக்கும் அரசியல் கட்டாயங்களின் துண்டு துண்டாகப் பார்க்க முயற்சிக்கின்றனர் இது எல்லாவற்றையும் கையாளும் ஒரு நிறுவனம் மட்டுமல்ல இது தங்குமிடத்தை பற்றியும் மற்றொன்று முருகன் பற்றியும் இன்று அவர்களின் வாழ்வாதாரத்தை பற்றியும் கையாளும் நிறுவனம் எனவே வெவ்வேறு மாறுபட்ட நிறுவனங்கள் ஒரு பயனாளி சமூகத்திற்கு உதவுவதற்காக வெவ்வேறு கோணங்களில் முன்வருகின்றனர் எனவே எப்பொழுதும் கூறப்படும் ஒரு வசனத்தை போல இதற்குள்ளேயே ஒரு இடைவெளி ஏற்படுகிறது மற்றொரு பார்வை ஒரு கட்டுப்பாட்டு முன்னுதாரணம் நிறுவனங்கள் போராடும் உதவித் தொழில் கலாச்சாரம் கன்சர்வேடிவ் ஆதரவாளர்களின் எதிர்ப்பை எதிர்த்து செயலாற்றக் கூடியது அதற்கு முன்னர் அவர்கள் நிதியளித்தவற்றிலிருந்து வேறுபட்ட எதையும் முதலீடு செய்ய விரும்பவில்லை தங்கள் கட்டுப்பாட்டை இழக்கக் கூடிய எதையும் கட்டுப்பாட்டாளர்கள் அங்கு அங்கீகரிக்க தயங்குகிறார்கள் சில மாதிரிகள் மற்றும் சோதனைகளை உதவி முகவர் நிலையங்கள் கூட உருவாக்கியிருக்கலாம் மேலும் அவை ஜப்பானாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி பங்களாதேஷாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை செயல்படுத்த விரும்புகிறார்கள் நீங்கள் ஒரு காகித கழிவு கட்டமைப்பைச் செய்கிறீர்கள் அதாவது அது அங்கு வேலை செய்தால் அவர்கள் இதை இங்கேயும் திணிக்க முயற்சிக்கலாம் எனவே அவர்கள் பெரும்பாலும் ஏற்கனவே சோதனை செய்தவற்றில் முன்பே நிதியளித்தவற்றில் முதலீடு செய்ய நினைப்பார்கள் இதேபோல் புதிய விஷயங்களை அங்கீகரிப்பதில் ஒப்புதல் அளிக்கும் அதிகாரிகளுக்கு ஒரு சவால் உள்ளது எனவே இதை எவ்வாறு சோதித்து பார்க்கப்படவேண்டும் தொழில்நுட்பம் மற்றும் பங்கேற்பு சொல்லாட்சி நாம் வாழ்கின்ற தலைமுறையில் கட்டிடக்கலையில் பேரழிவு ஒரு ஒற்றை பார்வையில் இருந்து பகிரப்பட்ட பார்வையாக இடம்பெயர்ந்து உள்ளது முதல் பார்வையாக மைக்கேல் லைசன் இன் பில்ட் பேக் பெட்டர் மற்றும் பல ஆசிரியர்கள் பல்வேறு பங்கேற்பாளர்களின் வெற்றிபெற்ற செயல் விளக்கங்களை செய்துள்ளனர் மற்றும் ஒவ்வொரு அணுகுமுறையின் நன்மை மற்றும் தீமைகளையும் மற்றும் பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் கொண்டுவந்தனர் உதாரணமாக பெரும்பாலானவர்கள் மக்களை மையங்களில் வைப்பது பற்றி பேசுகின்றனர் எடுத்துக்காட்டாக பென்னி குரியகோஸ்யின் தென்னிந்திய மீனவர்களின் கூட்டமைப்பு சங்கத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் இதில் அவர் ஒரு கீழ்மேல் அணுகுமுறையை ஆவணப்படுத்துவது வடிவமைப்பது முதல் விரைப்பு செயல்முறை வரை முழுமையாக செயல்படுத்தி உள்ளார் மற்றும் இந்த நேருக்கு நேர் ஆலோசனை நேரம் எடுக்கும் செயல்முறை ஆகும் வீட்டுவசதி கட்டுமானத்தின் முன்மாதிரிகள் பாதிக்கப்படக்கூடிய சுய கட்டமைக்கப்பட்ட வீட்டிலிருந்து பாதுகாப்பான ஒப்பந்தக்காரரால் இயக்கப்படும் இடத்திற்கு எவ்வாறு மாறிவிட்டன என்பது பற்றி பெர்ன்ஸ்டைன் மற்றும் சுஷ்மா ஐயங்கார் பேசினர் அவர்கள் உரிமையாளரால் இயக்கப்படும் முன்னுரை அணுகுமுறைகளையும் வலியுறுத்துகின்றனர் மோனோகிராஃப் உரிமையாளரால் இயக்கப்படும் செயல்முறையை அளவிடுவது பற்றி விவாதித்த பிற அம்சங்களும் உள்ளன ஒரு நேரத்தில் ஒரு வீடு எப்படி ஒரு வீட்டிலிருந்து 100 ஆக பெருக்கப்படுகிறது மற்றும் ஒரு கிளஸ்டரிலிருந்து பல கிளஸ்டர்களுக்கு நகலெடுக்கிறது வெவ்வேறு உரிமையாளரால் இயக்கப்படும் மற்றும் ஒப்பந்தக்காரரால் இயக்கப்படும் செயல்முறைகள் இங்குதான் செயல்படுகின்றன கட்டப்பட்ட வடிவங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் அவை ஒரு ஸ்கீமாட்டா அல்லது ஒரு மாதிரியை எவ்வாறு உருவாக்குகின்றன பின்னர் அவை ஒரு கிளஸ்டரின் அளவிலா அல்லது அந்த முழு மாதிரியிலும் ஒரு தீர்வின் அளவிலா என்பதை எவ்வாறு பிரதிபலிக்க முடியும் எனவே ஒவ்வொரு மாதிரியும் நன்மை தீமைகள் இரண்டையும் கொண்டிருக்கின்றன அங்கு நிலத்தின் காலவரையறை மற்றும் உரிமையின் பிரச்சினைகள் உள்ளன இதற்கு முன்னர் வீடுகளைக் கொண்டவர்கள் மற்றும் பேரழிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு உதவி நிறுவனம் ஆதரவளிக்கும் போது அவர்கள் முழு காலத்திற்கும் வழங்காமல் இருக்கலாம் வீடுகள் இல்லாத மக்கள் கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் நிலத்தை வாங்க முடிந்தது ஆனால் அவர்களுக்கு ஒரு காலவரையறை உள்ளது எனவே காலவரையறை மற்றும் உரிமையாளர் அம்சத்தில் எப்போதும் முரண்பாடுகள் ஏற்படுகின்றன உதவி முகவர் அளித்த பதில்களையும் மக்கள் உருவாக்கியவற்றையும் நாம் காணலாம் ஒரு தனிப்பயனாக்கம் எப்போதுமே உள்ளது இது ஒரு கலாச்சாரக் குறைபாடுகளுக்கு இயற்கையான பிரதிபலிப்பாகும் இங்கு ஒரு கழிப்பறை ஒரு வழிபாட்டு இடமாக மாற்றப்பட்டுள்ளது எனவே இது மத அம்சங்களுடன் தொடர்புடையது இங்கு இரண்டு சகோதரர்கள் ஒரு குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரே கூரையை நீட்டியுள்ளனர் சுனாமியில் கணவரை இழந்த ஒரு பெண்மணி உண்மையில் அவருக்கு வாழ்வாதார ஆதரவு எதுவும் இல்லை எனவே அவள் ஒரு வீட்டை உருவாக்கினாள் மக்கள் விளையாடுவதற்கு இடமில்லை எனவே அவர்கள் அருகிலுள்ள பொது இடங்களை ஆக்கிரமிக்கத் தொடங்கினர் எனவே இந்த இடம் எவ்வாறு கைப்பற்றப்பட்டது மற்றும் இந்த இடம் எவ்வாறு மாற்றியமைக்கப்படுகிறது என்பதற்கு பல பரிமாணங்கள் உள்ளன இயல்பான தன்மை மற்றும் பேரழிவுகளின் இயல்பான தன்மை பொதுவாக வீட்டுவசதி வழங்கப்படுவதில் நிவாரண முகவர் நிறுவனங்கள் கவனம் செலுத்துவதில்லை பெரும்பாலும் வளரும் நாடுகளுக்கு குறைந்த விலை சமூக வீட்டுத் திட்டங்களில் அனுபவம் இல்லை நிதி வழிமுறைகள் இல்லை அல்லது அவை சில சமயங்களில் ஆழ்ந்த பணக்கார மற்றும் நிறுவப்பட்ட முறைசாரா துறையைக் கொண்டிருக்கவில்லை என்ற அனுமானம் உள்ளது நிவாரண முகவர் நிலையங்கள் உதவி முகவர் நிறுவனங்கள் வளரும் நாடுகளுக்கு வரும்போது சுயமாக கட்டமைக்கப்பட்ட திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன அவற்றின் பங்கேற்பு வழிமுறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதில் இந்த மக்களுக்கு அனுபவம் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதுதான் குருட்டு நம்பிக்கை ஆகவே போனோ மற்றும் வில்லியம் ஹண்டர் ஆகியோரின் திட்டவட்டமான புரிதலைப் பார்த்தால் புனரமைப்பு கட்டத்திற்கான ஒரு நல்ல கருத்தியல் வரைபடம் வெவ்வேறு சக்திகளுடன் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் பேரழிவுகள் புனரமைப்புகள் மற்றும் வழக்கமான வளர்ச்சி செயல்முறை செயல்படுகின்றன நமக்கு விருப்பமும் தேர்வுகளும் உள்ளன விருப்பங்களும் தேர்வுகளும் முன்னோக்கி வர காரணம் நம்மிடம் முன்பு இருந்த அதே இடம் உள்ளது கட்டிட அச்சுப்பொறிகள் உள்ளன சர்வதேச போட்டிகள் உள்ளன இது ஒரு சக்தியாகும் நிலப் பிரச்சினைகள் மற்றும் காலவரையறை உரிமையாளர் மற்றும் வாடகை பற்றி நாம் விவாதித்தோம் பொருள் அழிவின் அளவு தொடர்ச்சியான தொழில்நுட்பம் பேரழிவின் புவியியல் இடப்பெயர்ச்சி வீட்டுவசதி வகை மற்றும் கட்டுமானத் தொழில் சமூக உறவுகள் சமூக சிக்கல் ஆகிய வறுமை ஆபத்து மற்றும் பாதிப்புடன் நேரடி சமன்பாட்டைக் கொண்டுள்ளது ஓரங்கட்டப்பட்ட பிரதிநிதித்துவ அமைப்புகள் பெரும்பாலும் பேரழிவால் பாதிக்கப்படுகின்றன சக்தி அது ஒரு உள்ளூர் அரசாங்கமாக இருந்தாலும் அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது ஒரு நிலப்பிரபுத்துவ அமைப்பாக இருந்தாலும் சித்தாந்தங்கள் எவ்வாறு வளர்ச்சியை கருதுகின்றன என்பதை அவை வடிவமைக்கின்றன அவை நிதி மற்றும் கொள்கைகள் வளர்ச்சி ஆகியவற்றின் மீது கட்டுப்பாட்டைக் கொண்டுவருவதற்கான அரசியல் திறன் ஆகும் தங்குமிடம் ஒரு செயல்முறையாக இருக்க வேண்டும் ஒரு பொருளாக அல்ல மற்றும் இந்த மொத்த உதாரணங்களும் மற்றும் எடுத்துக்காட்டுகளும் நாம் அன்றாட வாழ்வில் எதிர் கொள்ளும் கூர்நோக்குகளே பேரழிவிற்கு பிறகு ஒரு வீடு கட்டுவதற்கும் அல்லது புதுப்பிப்பதற்கும் தொடர்புடைய கலாச்சார ரீதியான அணுகுமுறை களுக்கு இது ஒரு அழைப்பை தருகிறது என்று இதன் சுருக்கத்தை இயன் டேவிஸ் விவரிக்கிறார் இடம் மற்றும் இடத்தினை உருவாக்கும் செயல்முறை பற்றிய புரிதல் ஒரு கட்டிடக் கலைஞருக்கு மிக முக்கியமானது மேலும் இதன் பிரதிபலிப்பை காண்பதற்கு இந்த குறிப்பிட்ட பாடத்திற்கு இன்னும் கூடுதலான விவாதமும் நடைமுறையில் இருந்து எவ்வாறு நாம் கற்றுக் கொள்வது என்பதும் மிக முக்கியமானது மிக்க நன்றி